டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ஸிஸ்டெம்ஸ்ஸின் மாட்யூல் 40 க்கு வரவேற்கிறோம் இது நிச்சயமாக ஒரு சுருக்கம் கோர்ஸ் சம்மரைசேஷன் இது கோர்ஸ் உடைய கடைசி மாட்யூல் எனவே நாம் எதை என்ன கவர் செய்தோம் என்பதை விரைவாக மறுபரிசீலனை செய்வதன் மூலம் தொடங்குவேன் 1 வது வாரத்தில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை மற்றும் ஒரு ரிலேஷனல் மாடல் டேட்டாபேஸ் சிஸ்டமை அடித்தளமான அறிமுகம் செய்தோம் 2 வது வாரத்தில் ஒரு அறிமுக மட்டத்தில் SQL கொரி லாங்குவேஜ் பற்றி தொடங்கினோம் பின்னர் ஒரு டேட்டாபேஸ் முக்கிய அம்சமான ஒரு இடைநிலை குறிப்பாக ஒரு மாணவர் தேர்ச்சி பெற வேண்டிய ரிலேஷநல் டேட்டாபேஸ் பற்றி பார்த்தோம் 3 வது வாரத்தில் அட்வான்ஸ்ட் SQL உடன் நாங்கள் தொடர்ந்தோம் மேலும் மாடலிங் அம்சங்களை செய்தோம் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் விவரக்குறிப்பு பற்றி பார்த்தோம் அடுத்த வாரத்தில் டிசைன் சிக்கல்களைச் விவாதம் செய்தோம் இது உண்மையில் சம்பந்தப்பட்ட பகுதியாகும் கொரி இன்டெக்ஸ்க்கு அப்பால் ரிலேஷநல் டேட்டாபேஸ் டிசைன் மிக முக்கியமான அம்சம் கொரிகளை இதன் மூலம் எழுத முடிகிறது எனவே இது டிபெண்டென்சி மற்றும் வெவ்வேறு சாதாரண புதிய வடிவங்களை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் நீங்கள் செலவு செய்துள்ளீர்கள் என்று நான் நம்புகிறேன் இவற்றை மாஸ்டரிங் செய்வதற்கான நல்ல நேரம் அப்ளிகேஷன் டிசைன் மற்றும் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் பற்றி 5 வது வாரத்தில் பின்தொடர்ந்தோம் உண்மையில் ஐட்டம்ஸ் டேட்டா ஐட்டம்ஸ் வெவ்வேறு மெமரியில் எவ்வாறு சேமிக்கப்படும் மற்றும் டிஸ்க் ஸ்ட்ரக்சரில் எவ்வாறு சேமிக்கப்படும் என்பது பற்றி பார்த்தோம் அடுத்த வாரத்தில் 6 வது வாரத்தில் இன்டெக்ஸிங் மற்றும் ஹேஷிங் செய்வது பற்றி விவாதித்தோம் அக்சஸ் மிகவும் திறமையானவை என்று விவாதித்தோம் 7 வது வாரத்தில் டேட்டாபேஸ் சிஸ்டம் மற்றொரு முக்கியமான அம்சத்தை நாங்கள் செய்தோம் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் கண்கரண்சி வழியில் செயல்படுகின்றன எனவே நாங்கள் ட்ரான்ஸாக்ஷன்ஸ்களை வரையறுத்து என்ன என்பதை வரையறுக்கிறோம் பின்னர் சீரியலைசபிலிட்டியின் இரண்டு வெவ்வேறு முக்கியமான அம்சங்களை நாங்கள் எடுத்தோம் நாம் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் இயக்க முடியும் அவர்களின் அறிவுறுத்தல்கள் இருக்கும் வகையில் ஒன்றோடொன்று கலந்த ஆனால் அவை உண்மையில் ஒரு முடிவை உருவாக்குகின்றன ட்ரான்ஸாக்ஷன்ஸ் சீரியல் ஆர்டர் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு இருக்கலாம் நாங்கள் சிக்கல்களைப் பற்றி பேசினோம் இந்த விஷயத்தில் ரெக்கவ்ரபிலிட்டி தன்மை மற்றும் நாங்கள் குறிப்பாக வெவ்வேறு ப்ரோட்டோகால் பற்றி பார்த்தோம் இந்த வகையான கண்கரண்சியை நிர்வகிப்பதற்கான குறிப்பாக இரண்டு டெட்லாக் ப்ரோட்டோகால் மற்றும் டெட்லாக்களின் நீங்கள் அதை ஒரே நேரத்தில் செய்யும்போது ஏற்படக்கூடும் தீமைகள் எவ்வளவு எளிய ப்ரோட்டோகால் ஆன நேர அடிப்படையிலான ப்ரோட்டோகால் அதை கையாள முடியும் என்று பார்த்தோம் தற்போதைய வாரத்தில் நாங்கள் குறிப்பாக ரெக்கவரி உடன் தொடர்பான பல்வேறு ஸ்ட்ராடஜிகளை கொண்டுள்ளோம் லாக் பேஸ்ட் ரெக்கவரி மற்றும் கொரி பிராஸஸிங் மற்றும் ஆப்டிமைசேஷன் ஆகியவற்றைத் தொட்டுள்ளோம் எனவே இந்த கோர்ஸ் முதல் நிலை கண்ணோட்டத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான அசைன்மென்ட்ஸ் எனவே நீங்கள் முதல் நிலை ஐடியாவை பெறுவீர்கள் இது உங்களை உண்மையில் டேட்டாபேஸ் சிஸ்டம் எக்ஸ்பர்ட் ஆக மாற்றும் ஆனால் இது நிச்சயமாக நீங்கள் தொடங்கும் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் ப்ரோக்ராம்களின் அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அட்வான்ஸ்ட் கோர்ஸ் பின்னர் அல்லது வேறுபட்ட டேட்டாபேஸ் ஒரு வேலையை எடுத்துக்கொள்வதன் அடிப்படையில் எனவே இந்த கரண்ட் மாட்யூலில் அதற்கு அப்பால் சில விஷயங்களைப் பற்றி விவாதிப்பேன் உண்மையில் டேட்டாபேஸ்களின் இடம் ஆர் எஸ் மிகவும் நெரிசலானவை எனவே பொதுவானவற்றின் அடிப்படையில் விரைவாகப் பார்ப்பேன் RDBMS சிஸ்டம் மற்றும் போரம் நேரலையிலும் ஆகியவற்றில் பல கேள்விகள் இருந்தன நான் ரிலேஷநல் டேட்டாபேஸ் சிஸ்டம் பற்றி விவாதிக்க விரும்புகிறேன் நாங்கள் இங்கு செய்த பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பின்னர் இறுதியாக முன்னோக்கி செல்லும் பாதை என்னவாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் ஒரு வகையான ஸ்கில் ப்ரொபைல் மாட்ரிக்ஸ் உங்களுக்கு வழங்குகிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் என்ன ஸ்கில் எடுக்க வேண்டும் என்றால் உண்மையில் சில ப்ரொபைல் பெறுங்கள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் யாவை எனவே காமன் டேட்டாபேஸ் தொடங்கி பல ரிலேஷநல் டேட்டாபேஸ் சிஸ்டம் உள்ளன எனவே இந்த ஸ்லைடில் நீங்கள் அடிப்படையில் தொடர்புடைய பல்வேறு அம்சங்கள் என்ன என்பதை சுருக்கமாகக் கூறுகிறீர்கள் நீங்கள் இதுவரை விவாதித்து வந்த ரிலேஷநல் டேட்டாபேஸ் சிஸ்டம் எனவே இது ஒரு சுருக்கம் மட்டுமே இப்போது இவை காமன் டேட்டாபேஸ் சிஸ்டம் எனவே நான் மிகவும் தேர்வு செய்துள்ளேன் பரவலாகப் பயன்படுத்தப்படும் மிக எளிதாக அணுகக்கூடிய மற்றும் பெரிய நிறுவனங்கள் அவற்றைப் பயன்படுத்துகின்றன லார்ஜ் டேட்டாபேஸ் அவற்றில் உள்ளன எனவே முதன்மையாக 2 கிளாஸ்சிபிகேஷன் உள்ளன ஒன்று டேட்டாபேஸ் ஸிஸ்டெம்ஸ் அமைப்புகள் ஆரக்கிள் கார்ப்பரேஷனின் சைபேஸிலிருந்து இப்போது SAP AG IBM இலிருந்து DB2 மைக்ரோசாப்ட் வழங்கும் SQL சர்வர் மற்றும் இந்த ஒரு வழக்கமான ரிப்பிள்ஸ் உருவாக்குபவருக்கு சமீபத்தில் நுழைந்த டெராடேட்டா இது ஒரு ஜாயிண்ட் டேட்டாபேஸ் சிஸ்டம்citi bank கால் டெக் மற்றும் சிட்டி பேங்க் குழுவின் டேட்டாபேஸ் சிஸ்டம் எனவே நீங்கள் உங்களுடைய நிறுவனம் இந்த டேட்டாபேஸ் சாப்ட்வேர் software உடைய சந்தாதாரராக subscribers இருக்கும் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறீர்கள் என்றாள் பிறகு நீங்கள் எவற்றை பயன்படுத்தலாம் பயன்படுத்தவும் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதைப் புரிந்து கொள்ளவும் முடியும் ஆனால் நீங்கள் சிறிய நிறுவனங்களுடன் வேலை செய்கிறீர்கள் என்றால் அல்லது நீங்கள் ஒரு மாணவராக வேலை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் சிலவற்றைப் பயன்படுத்த வேண்டும் இலவச free அல்லது GPL உரிமம் licensing அல்லது ஓபன்சோர்ஸ் open source உள்ள டேட்டாபேஸ் சிஸ்டம் போன்றவற்றை எனவே அவற்றில் மிக முக்கியமானது போஸ்டரேஜ் ஆகும் இது ஒரு போஸ்டரேஜ் குளோபல் டெவெலப்மென்ட் குரூப் உடையது எனவே இவை யாவும் நான் கமர்ஷியல் சாப்ட்வேர் அவர்களுக்கு பணம் செலுத்தத் தேவையில்லை அவை GPL இல் உள்ளன அதில் சில பகுதிகள் திறந்த மூலமாகவும் இருக்கும் அவற்றிற்கு பணம் செலுத்த தேவையில்லை மற்றும் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் SQL இது முதலில் SQL AB எனப்படும் ஸ்வீடிஷ் நிறுவனத்திடமிருந்து வந்தது ஆனால் இப்போது அது ஆரக்கிள் கார்ப்பரேஷனால் வாங்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு நீங்கள் இன்னும் பணம் செலுத்த தேவையில்லை எனவே இவை டேட்டாபேஸ் மற்றும் அமைப்புகள் அவற்றோடு வேறுசில டேட்டாபேஸ் சிஸ்டம்களான ஆப்ஜெக்ட் ஓரியன்டேட் அம்சங்களைப் பயன்படுத்தும் டேட்டாபேஸ் சிஸ்டமை முதன்மையாக தேட வேண்டும் எனவே நீங்கள் இவற்றைப் பார்த்தால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கிராஸ் ஃபங்ஷனாலிட்டி அடிப்படையில் எழுதக்கூடிய SQL இன் வகை அவற்றை நீங்கள் எழுத முடியும் நீங்கள் SQL இன் பெரிய துணைக்குழு டேட்டாபேஸ் சிஸ்டம் மூலம் டேட்டாபேசில் எழுத முடியும் அவை இவற்றின் வழியாக அதனால் நீங்கள் இங்கு என்ன கற்றுக்கொண்டீர்கள் அதை நீங்கள் எந்த டேட்டாபேஸ் என்பதில் பயன்படுத்தப்படும் என்பதைப் பொருட்படுத்தாமல் நீங்கள் பயன்படுத்தும் டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆனால் நிச்சயமாக பிரத்தியேகங்கள் உள்ளன அவர்கள் மத்தியில் வேறுபட்டவர்கள் எனவே அடுத்த இரண்டு ஸ்லைடுகளில் ஒவ்வொரு ஸ்லைடிலும் நான் குறிப்பிட்ட டேட்டாபேஸ் சிஸ்டம் database systems பற்றி ஒரு சுருக்கமான பின்னணியைக் கொடுத்துள்ளனர் இதன் மூலம் உங்களுக்கு டேட்டாபேஸ் எவ்வளவு நிலையானது எவ்வளவு பழையது அல்லது அடிப்படை நுணுக்கங்கள் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் எடுத்துக்காட்டாக அந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆரக்கிள் 77 இல் தொடங்கியது எனவே நீங்கள் சொல்லலாம் இது ஒரு 40 வயது டேட்டாபேஸ் சிஸ்டம் சமீபத்திய பதிப்பு 12 C மற்றும் இவை வேறுபட்டதை ஆதரிக்கிறது சைபேஸ் 1987 இல் தொடங்கியது எனவே இது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகும் ஆனால் இது உங்களுக்கு குறைவாகவே தெரியும் கடைசியாக வெளியிடப்பட்ட நிலையானது 2014 இல் கிட்டத்தட்ட 3 மற்றும் அரை அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்பு மற்றும் ஆனால் சைபேஸ் என்பது ஒரு நல்ல டேட்டாபேஸ் ஸிஸ்டெம்ஸ் API மூலம் ப்ரோக்ராம்மிங் செய்வதற்கு நல்ல ஆதரவு உள்ளது DB2 என்பது மிகவும் பழமையானது இது எஞ்சியிருக்கும் மிகப் பழமையான டேட்டாபேஸ் சிஸ்டம் எனவே பாய்ஸ் கோட் நார்மல் பார்ம் கிட்டத்தட்ட 1970 இல் ஆரம்பிக்கப்பட்டது E F Codd டேட்டா data வெளியிட்டபோது IBMல் இருந்து டேட்டா மேனிபுலேடின் data manipulation ஸ்கிம்ஸ் schemes வெளியிடப்பட்டது எனவே இதுவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் கடைசியாக வெளியான ரிலீஸ் 2016 ஆகும் மைக்ரோசாப்ட் 1989 இல் தொடங்கப்பட்ட டேட்டாபேஸ்அமைப்புகள் கடைசியாக வெளியானது கடந்த ஆண்டு நடந்தது அதா வது நீங்கள் குறிப்பாக விண்டோஸ் சிஸ்டம் பயன்படுத்தி இருந்தால் மிகவும் பரவலாகப் மற்றும் மிகவும் பிரபலமான ஒன்றாகும் விண்டோஸ் அப்பபெரடிங் சிஸ்டம் அடிப்படையில் ஒன்று டெரடாட்டா ஒப்பீட்டளவில் புதியது இது 1984 இல் வெளியிடப்பட்டது அது உள்ளது ஆனால் அது நிறைய இருக்கும் ஒன்றாகும் நியூ டெவெலப்மென்ட்ஸ் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன மேலும் நியூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தொடர்ந்து நடைபெறுகின்றன கரண்ட் வெர்ஸன் ஒரு டெரடாட்டா 15 ஆகும் பிறீ அல்லது ஓபன் சௌர்ஸ் GPL டேட்டா பேசை பொறுத்தவரை போஸ்ட்கிரெஸ் 1988 இல் தொடங்கியது 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொன்னது போல் அதன் பாதி கூட இந்த ஆண்டின் ஒரு வெளியீடாகும் எனவே இது மிகவும் வைப்ரன்ட் அமைப்பு MySQL அநேகமாக இலவசங்களில் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது ஓபன் சௌர்ஸ் கம்ம்யூனிட்டி முதல் இன்டெர்னல் ரிலீஸ் 1995 இல் நடந்தது சமீபத்திய ரிலீஸ் இந்த ஆண்டு நடந்தது எனவே இவை பொதுவானவை நீங்கள் காணும் டேட்டாபேஸ்அமைப்புகள் எனவே நீங்கள் அந்த அமைப்பைக் பயன்படுத்தி பணி செய்கிறீர்கள் முதலில் அது எந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் databse systems அமைப்பைப் பயன்படுத்துகிறது என்பதைக் கண்டுபிடித்து பின்னர் அதைப் பாருங்கள் அதற்கான குறிப்பிட்ட கையேடு மற்றும் குறிப்பிட்ட அம்சங்கள் உள்ளன இவற்றுக்கு அப்பால் ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம் சில டேட்டாபேஸ் சிஸ்டம் உள்ளன இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டேட் கருத்துக்களைப் பயன்படுத்துகிறது எனவே நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேட் அறிந்திருந்தால் அதோடு தொடர்புடைய அணுகுமுறை விஷயங்களை வைத்திருக்காது என்பதை நீங்கள் புரிந்துகொண்டிருப்பீர்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேட் இருப்பதால் நீங்கள் எப்போதும் அட்ரிபியூட்களின் அடிப்படையில் பிலாட்டெனிங் செய்ய முயற்சிக்கிறது ஆனால் அது எடுத்துக்காட்டாக சென்றது நீங்கள் மாடல் செய்ய விரும்பும் போது C அல்லது ஜாவா Java ப்ரோக்ராம் அடிப்படையில் செய்யலாம் அதே விஷயம் நீங்கள் ஒரு கிளாஸ் ஆக ஒரு பாடத்திட்டத்தைப் பார்க்க விரும்புகிறீர்கள் நீங்கள் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு கிளாஸ் ஆக பார்க்க விரும்புகிறீர்கள் நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் ஒரு வகையான கிளாஸ் ஆகவும் அவற்றின் நிகழ்வுகளாகவும் கற்பிக்கிறது teaches எனவே செய்ய முயற்சிகள் நடந்துள்ளன ரிலேஷநல் டேட்டாபேஸ் மேல் ஆப்ஜெக்ட் ஓரியண்டேஷன் வகையான லேயர் கொடுங்கள் அல்லது விஷயங்களை வரையறுக்கவும் அந்த வழி சரியானது ஆப்ஜெக்ட்டிவிட்டி DBO 2 ஆப்ஜெக்ட் ஸ்டோர் சில எடுத்துக்காட்டுகள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக unfortunately இது வழக்கமான ரிலேஷநல் டேட்டாபேஸ் போல பிரபலமாக இல்லை எனவே அவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பயன்படுத்த நேர்ந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் ஏன் அதைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் நீங்கள் நீண்ட தூரம் செல்ல முடியும் அந்த விதிமுறைகள் இப்போது உங்கள் நிறுவனம் அல்லது உங்கள் பல்கலைக்கழகம் ஒரு குறிப்பிட்ட அமைப்பைக் காணும்போது பயன்படுத்த வேண்டும் மற்றும் நீங்கள் தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள் பின்னர் வித்தியாசத்தைப் பார்ப்பது நல்லது அந்த சிஸ்டம் அம்சங்கள் இவை இங்கே சில அளவுருக்கள் இயக்கத்தின் அடிப்படையில் டேட்டாபேஸ் சிஸ்டம் குறைந்தபட்சம் மிகப் பெரிய அளவில் வேறுபடுகின்றன என்பதை காட்டுகிறது இது ஆதரிக்கும் சிஸ்டம் அடிப்படை அம்சங்கள் என்ன எடுத்துக்காட்டாக வரம்புகள் என்ன ஒவ்வொரு டேட்டாபேஸ் டேபிள் அடிப்படையில் குறியீட்டு அளவின் அடிப்படையில் பல வரம்புகளை அமைக்கிறது டேபிள் மற்றும் வியூஸ் views எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன created உங்களிடம் என்ன வகையான கட்டுப்பாடுகள் restrictions உள்ளன என்ன டேட்டா டைப்ஸ் datatypes வெவ்வேறு different டேட்டாபேஸ்களை திறன்களை ஆதரிக்கிறது support SQL ஐப் பொறுத்தவரை மிகக் குறைந்த அளவிலான டேட்டா டைப்ஸ் பற்றி நாங்கள் பேசியுள்ளோம் ஆனால் ஒரு உண்மையான கமெர்சியல் commercial அல்லது ஓபன்சோர்ஸ் open source டேட்டாபேஸ் நீங்கள் அறிவீர்கள் டேட்டா டைப்ஸ் data types பரந்ததாக இருக்கலாம் ஆப்ஜெக்ட் பார்ட்டிஷனிங் அக்சஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் objects partitioning access control mechanism உள்ளது பிற பொருட்களை அக்சஸ் கண்ட்ரோல் access control உறுதி செய்வதற்கு கட்டுப்பாடு மிகவும் முக்கியமானது இறுதியாக எந்த வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் programming language ஆதரவு உங்களிடம் உள்ளது அப்ளிகேஷன் டெவலப்மென்ட் மாட்யூல் application development module நாம் பார்த்தது போல அது போதாது பைரிங் SQL கொரி firing SQL query டேட்டாபேஸ் நீங்கள் அறிந்திருந்தால் எந்தவொரு பயன்பாட்டு பயனரும் உண்மையில் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் SQL கொரி பயன்பாட்டு பயனருக்கு தேவை மற்றும் GUI இல் அல்லது இன்டெர்பேஸ் interface இதன் மூலம் இது கொரிகளை queries வேறு வடிவத்தில் வைக்கும் மேலும் அதைச் செயல்படுத்த வேண்டும் அதை டேட்டாபேஸ் என்ஜின் engine எடுத்துச் செல்கிறது எனவே உங்களுக்கு ஒரு இன்டெர்பேஸ் தேவை சி சி ஜாவா பைதான் C C Java Python இந்த வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனவே நீங்கள் எவ்வாறு இணைக்கிறீர்கள் அல்லது உங்கள் ரிலேஷனல் கொரி வேறுபட்ட லாங்குவேஜ் உட்பொதிக்கவும் வெவ்வேறு டேட்டாபேஸ் சிஸ்டம் database systems உள்ளன எனவே இவை நீங்கள் கவனிக்க வேண்டிய அளவுருக்கள் அடுத்து ஸ்லைடுகளின் slides தொடர்கின்றன இது மிகவும் விவாதிக்க படுவதால் உங்களுக்குத் தெரியாத தகவல்கள் informations ஆனால் இங்கே வெவ்வேறு different அம்சங்களில் aspects உங்களுக்குத் தெரிந்த வித்தியாசமான தொகுப்பைக் கொடுத்த பிறகு எப்படி செய்வது இந்த காமன் டேட்டாபேஸ் common database RDMS சிஸ்டமை எவ்வாறு ஒப்புக்கொள்கின்றன agree அல்லது வேறுபடுகின்றன எனவே இது ஒரு ஸ்லைடு போன்றது வெவ்வேறு டேட்டாபேஸ்களுக்கான ஆப்பரேட்டிங் ஸிஸ்டெம் operating system ஆதரவு என்ன என்பதைக் காட்டுகிறது எனவே நீங்கள் எடுத்துக்காட்டாக Android இல் பணிபுரிவது பின்னர் உங்களிடம் எளிதாக உருவாக்கலாம் SQL சர்வர் server பயன்படுத்த அல்லது ஆரக்கிளைப் Oracle பயன்படுத்த தேர்வு ஆனால் நீங்கள் சைபேஸைப் Sybase பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் இந்த இரண்டு நெடுவரிசைகளையும் பார்த்தால் போஸ்ட்கிரெஸ் postgres மற்றும் MySQL ஐப் பயன்படுத்தலாம் ஓபன் சௌர்ஸ் டேட்டாபேஸ்களுக்கான open source database பெரும்பாலான நெடுவரிசைகள் அவற்றில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இயக்க முறைமையின் அடிப்படையில் பரந்த சாய்ஸ் widest choice பல அம்சங்களில் இவை இலவசம் free என்பதை நீங்கள் காண்பீர்கள் டேட்டாபேஸ் database அமைப்புகள் உங்களுக்கான விருப்பங்களை நன்கு அறிந்திருக்கின்றன வெளிப்படையாக அது வரும்போது உண்மையில் ஆதரிக்கும் வகையில் டேட்டாபேஸ் database அமைப்புகளின் முக்கிய மையத்தை நீங்கள் அறிவீர்கள் மிகப் பெரிய உண்மையில் மிக விரைவான fast ஆபரேஷன்களை operations ஆதரிக்கிறது உண்மையில் செக்யுவர் அப்ப்ளிகேஷன்ஸ் very secure applicationsஆக இருக்கிறது நீங்கள் வணிகத்துடன் மட்டுமே வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஏனெனில் அவர்கள் அதை வழங்குகிறார்கள் ஆனால் இல்லையெனில் உங்களுக்கு தெரிந்த பொதுவான மீடியம் ஸ்கேல் medium scale அல்லது லோ காஸ்ட் low cost பயன்பாடுகள் இலவச டேட்டாபேஸ் அமைப்புகள் போஸ்ட்கிரெஸ் postcross மற்றும் MySQL இதுபோன்ற நல்ல அம்சங்கள் features உள்ளன அடிப்படை அம்சங்கள் feature இங்கே ஒப்பிடப்பட்டு உள்ளன வெவ்வேறு டேட்டாபேஸ் database அமைப்புகளின் வெவ்வேறு வரம்புகளை இங்கே தொகுத்தல் எனவே நீங்கள் சொற்களைக் காணலாம் அதிகபட்ச ரோவ் சைஸ் row size காலம்ஸ் பெர் ரோ columns per row மற்றும் பல அவை எவ்வாறு வேறுபடுகின்றன அப்படியென்றால் நான் எந்த டேட்டாபேஸ் database பயன்படுத்துவேன் என்பதன் அடிப்படையில் நீங்கள் சாய்ஸ் choice செய்கிறீர்கள் இந்த இன்பர்மேஷன் information நீங்கள் பயன்படுத்தலாம் இது நாம் வகை அமைப்புகளைப் பயன்படுத்தும் டேபிள் tables பற்றி பேசுகிறது என்ன சிஸ்டெம் டைப் system type பயன்படுத்தப்படுகிறது என்பதை காட்டுகிறது பயன்படுத்தப்படும் வெவ்வேறு டேட்டாடைப் datatypes இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இன்டெஸ் மெக்கானிசம் index mechanism இங்கே விவாதிக்கப்படுகின்றன டேட்டாபேஸ் database ஸ்கில்ஸ் skills கேப்பபலிட்டிஸ் capabilities என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுகிறது அது ஆதரிக்கும் பிற வகையான ஆப்ஜெக்ட்ஸ் objects வெவ்வேறு பார்ஷனிங் மெக்கானிசம் partioning mechanism அக்சஸ் கண்ட்ரோல் access control நல்ல செக்யூரிட்டி security மற்றும் நல்ல மேனேஜ்மென்ட் management உறுதி செய்வதில் ensuring முக்கியமானதாகும் அந்த டேட்டாபேஸ் database இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இவை வெவ்வேறு அம்சங்களில் features வேறுபட்டவை இது அளவுருக்கள் இது எப்படி அவர்கள் கம்பெயர் செய்கிறார்கள் எனவே இது உங்களுக்குத் தெரிந்த ரிபெரென்ஸ் reference மட்டுமே இது அல்ல உங்கள் அசைன்மென்ட் assignment அல்லது எக்ஸாமினேஷன் examination ஆனால் எல்லா தியறி theory கொண்ட ஒரு பார்வையை நான் கொண்டிருக்க விரும்பினேன் ரியல் லைப்பில்real life நீங்கள் செல்லும்போது நீங்கள் பார்த்த ஒரு சிறிய சிஸ்டமை நீங்கள் அறிவீர்கள் எக்ஸ்க்பெக்டட் திங்ஸ் expected things என்ன எக்பெக்டட் சிஸ்டம் இது வேலை செய்ய வேண்டும் இப்போது பார்ப்போம் டேட்டாபேஸ் சிஸ்டம் database systems குழுவைப் பற்றி சுருக்கமாகப் பேசுவோம் அவை நான் ரிலேஷணல் non relational நிச்சயமாக இந்த DBMS அடிப்படை என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் இந்த கோர்ஸ் course இல்லை நிச்சயமாக கோர்ஸ் அப்பாற்பட்டது ஆனால் உங்கள் இன்பர்மஷன் information இன்று இண்டஸ்ட்ரியில் industy அடிக்கடி frequently என்ன நடக்கிறது என்பதோடு உங்களை இணைத்துக்கொள்ள எனவே நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அமைப்புகள் non relational database அவை அனைத்தையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதிலிருந்து எழுந்துள்ளன பிக் டேட்டாவின் big data முழு அம்சமும் கேள்விப்பட்டதே பெயர் குறிப்பிடுவது போல் பிக் டேட்டா நிச்சயமாக மிகப்பெரிய டேட்டா data சிக்கலான டேட்டா மற்றும் இப்போது என்னிடம் இருந்தால் உங்களிடம் இருக்கும் கேள்வி ஒரு நல்ல ரிலேஷனல் டிசைன் செய்ய எனக்கு நல்ல RDMS இருந்தால் பிக் டேட்டா என்னால் கையாள முடியவில்லையா இங்கே கேள்வி உண்மையில் பிக் டேட்டா வால்யும் volume பற்றி மட்டுமல்ல வால்யும் ஒரு அம்சம் மட்டுமே இது உண்மையில் பெரியது எனவே பெரிய டேட்டா பொதுவாக எனவே இவை மிகவும் ஸ்டாண்டர்ட் கேரக்டரைசேஷன் standard characterization அல்ல ஆனால் இவை மிகவும் பொதுவானவை ஒரு முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே ஒன்று வால்யும் ஒரு பெரிய டேட்டா நிலைமைக்கு டேட்டா அளவு மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் இப்போது மீண்டும் மிகப் பெரியது மீண்டும் ஒரு சப்ஜெக்ட்டில் subjective கேள்வி சிலர் ஒரு மில்லியன் million ரெகார்ட் பெரியது என்று கூறலாம் வேறு யாராவது வேண்டாம் என்று கூறுவார்கள் மில்லியன் பதிவு சிறியது இது உண்மையில் 10 மில்லியன் millions என்பது பெரியது சிலர் அது ஒரு டேட்டாபேஸ் database பெரிதாக இருக்க பெட்டாபைட்டுகளாக இருக்க வேண்டும் ஆனால் இவை அனைத்தும் சப்ஜெக்ட்டிவிட்டி subjectivity ஆனால் அது பெரியது என்பது ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் வாலுமினஸ் voluminous அளவில் உள்ளது வெவ்வேறு வகையான டேட்டா இருக்க வேண்டும் எனவே நாம் பார்த்த அனைத்தும் ரிலேஷனல் டேட்டாபேஸ் relational database அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் ஸ்ட்ரிங்ஸ் strings எண்களும் numbers உங்களுக்குத் தெரியும் இந்த 39 வழிகளிலும் நாம் எதைக் கையாண்டிருந்தாலும் வெவ்வேறு வழிகளில் நாம் காண்கிறோம் இதுவரை உள்ள மாட்யூல் அவை முதன்மையாக ஸ்ட்ரிங்ஸ் strings மற்றும் எண்களைப் numbers பற்றியவை ஆனால் வேறு எதுவும் எங்களிடம் இல்லை ஆனால் பிக் டேட்டா big data இலவச உரையைப் பற்றியதாக இருக்கலாம் இது நாச்சுரல் லாங்குவேஜ் கமெண்ட்ஸ் natural language comments பற்றியதாக இருக்கலாம் உங்கள் பேஸ்புக்கில் facebook நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸ் எழுதுகிறீர்கள் எனவே அந்த பேஸ்புக் கமெண்ட்ஸ் பிரேஸ்ஸஸ் phrases மற்றும் நான் சில கொரியை அடிப்படையாகக் கொள்ள விரும்பினால் நான் ஒரு கொரி செய்ய விரும்பினால் எத்தனை பேஸ்புக் Facebook பயனர்கள் கமெண்ட்ஸ் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் கேப்டனாக விராட் கோலியின் வெற்றி நான் அத்தகைய கேள்வியை உருவாக்க விரும்பினால் பின்னர் கேள்வி நான் அதை எப்படி செய்வது ஏனென்றால் இது உங்களிடம் இடத்தில் இல்லை தகவல் information மிகவும் ஸ்ட்ரக்சர் வழியில் இது இல்லை இது எந்த ரிலேஷனல் ஸ்கீமா ஆகவும் schema இல்லை விராட் கோலி ViratKohli மிகச் சிறப்பாக மிதமாக அல்லது சிறப்பாகச் செய்ததன் அடிப்படையில் மதிப்புகள் வைக்கப்பட்டுள்ளன இந்திய கேப்டன்கள் ஓரளவு வெற்றிகரமானவர்கள் வெற்றிகரமானவர்கள் அல்ல என்பது உங்களுக்குத் தெரியும் இவை நாம் எழுதும் பல்வேறு டெக்ஸ்ட் text பிரேஸ்ஸஸ் phrases கிளாஷேஸ் clauses அடிப்படையில் நிகழ்கின்றன எனவே ஒரு முக்கிய பிரச்சினை அது உங்கள் படங்களின் வீடியோவைக் கொண்டிருக்கலாம் எனவே பிக் டேட்டா big data அனைத்தையும் உள்ளடக்கியது அந்த மூன்றாவது V என்பது வேகம் speed பற்றியது பிராஸஸிங் ஸ்பீட் processing speed உண்மையில் உண்மையாக இருக்க வேண்டும் வேகமான பெரும்பாலும் பிக் டேட்டா பிராஸஸிங் ரியல் டைம் real time ஆக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் ரியல் டைம் என்றாள் என்ன ரியல் டைம் என்பது அடிப்படையில் நான் பையர் தி கொரி fire the query மற்றும் நேரம் வரை நான் முடிவைப் பெறுகிறேன் அது நடக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் உள்ளது எனவே நான் ஒரு ரயில்வே ரிசர்வேஷன் railway reservation செய்ய விரும்பினால் அதுவும் ஒரு வகையான உண்மையான நேரம் ஆனால் இது மிகவும் முக்கியமானதல்ல ஏனென்றால் ஒரு நிமிடத்தில் minutes ரிசர்வேஷன் செய்தால் அதுவும் கூட சரி இது 5 நிமிடங்கள் எடுத்தால் நாம் 10 செகண்ட்ல் நடக்க முடிந்தால் நல்லது ஆனால் எனக்கு எப்போதும் தேவையில்லை இது 20 மில்லி செகண்ட் milli seconds என்று கூறுகிறது எனவே ஆனால் நீங்கள் ரியல் டைம் பற்றி பேசும்போது அது உண்மையில் இருக்கக்கூடும் இந்த செயலாக்கங்கள் அனைத்தும் மில்லி விநாடி மைக்ரோ செகண்ட் micro second நானோ செகண்ட் nano second மற்றும் பலவற்றில் செய்யப்படுகின்றன மாறுபட்ட டேட்டா பெரிய அளவிலான உண்மையான டைம் லிமிட் time limit இது ஒரு பெரிய சவால் எனவே அவை பிக் டேட்டா சேலஞ்சஸ் challenges பின்னர் வேரியபிலிட்டி இன்கன்சிஸ்டெண்சி variability inconsistency இருக்கலாம் நீங்கள் கொண்டு இருக்கும் டேட்டாவில் ஏனெனில் இன்டெக்ரிட்டி integrity பராமரிப்பது ஒரு ஒரு பெரிய பிரச்சனை சிக்கல்கள் இருக்கலாம் வேராஸிட்டி Veracity எனப்படும் டேட்டா குவாலிட்டி quality அடிப்படையில் எனவே உண்மையில் இந்த விஷயங்கள் நான் வைத்திருக்கும் கேரக்ஸ்ரிடிக்ஸ் characteristics அந்த பல நபர்களின் அடிப்படையில் நிறைய டிபேட்ஸ் debates உள்ளன இந்த 3 ஐ எடுத்து பிக் டேட்டா களின் 3 Vs உள்ளன என்று சொல்லுங்கள் ஒரு 3 பிரதான கேரக்ஸ்ரிடிக்ஸ் ஆனால் அதிகமான மக்கள் மாறுபாட்டைக் variability கருத்தில் கொள்ளட்டும் உண்மைத் தன்மை பிக் டேட்டாகளின் பண்புகள் இப்போது அது நடக்கும் போது நீங்கள் இவற்றைக் கவனித்தால் தேவைகள் மற்றும் உங்களிடம் உள்ளவை இப்போது ரிலேஷநல் டேட்டாபேஸ் களைப் relational database பற்றி உங்களுக்கு நல்ல யோசனையை சொல்ல முடியும் அவற்றை எவ்வாறு டிசைன் design செய்வது அவற்றை எவ்வாறு கொரி செய்வது அவற்றை எவ்வாறு செயல்படுத்துவது நீங்கள் ரிலேஷநல் மாடல் relational model பயன்படுத்தி இந்த தேவைகளைப் பூர்த்தி செய்வது எளிதல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே பிக் டேட்டா திறம்பட ஆதரிக்க அவற்றின் நான் ரிலேஷநல் டேட்டாபேஸ் non relational database எங்களுக்குத் தேவை அது ஒரு உங்களுக்கு பிக் டேட்டா தேவை என்பதற்கு ஒரு முக்கிய காரணம் எனவே நான் ரிலேஷாநல் டேட்டாபேஸ் non relational database நிச்சயமாக பெயர் குறிப்பிடுவது போல ரிலேஷநல் மாடலை பின்பற்ற வேண்டாம் அவை பிளக்சிப்ள் ஸ்கீமா டிசைனை flexible schema design வழங்குகின்றன ஸ்கீமா மாறும்போது மாறக்கூடும் டேட்டாபேஸ் database உருவாகி வருகிறது இது தொடர்புடைய திட்டத்தில் சரி செய்யப்படவில்லை டேட்டா மட்டுமே மாறலாம் ஆனால் இங்கே திட்டமே மாறலாம் அதை கையாள முடியும் அன் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா unstructured data ஆடியோ வருவது audio coming படங்கள் வருவது போன்ற நாட்சுரல் லாங்குவேஜ் கமெண்ட்ஸ் natural language comments செய்யுங்கள் அவை உங்களுக்குத் தெரிந்த அட்டவணை கட்டமைப்பில் கிட்டத்தட்ட பொருந்தாது வேறு சில அம்ச தளங்கள் அவை பொதுவாக ஓபன் சௌர்ஸ் ஏனெனில் நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டேஜ் experimental stage மற்றும் தேவைகளை அறிந்திருக்கிறீர்கள் ஸ்கேலபிள் scalable ஆக இருக்க வேண்டும் மற்றும் சில பிரபலமானவை popular இவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டிய பெயர்கள் குறைந்தது அவர்களில் சிலரைப் பற்றி மோங்கோடிபி MongoDB போன்ற கசாண்ட்ரா Cassandraபோன்ற ஹெச்பேஸ் HBase போன்றவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்போது மீண்டும் நான் ரிலேஷநல் டேட்டாபேஸ் non relational database அடிப்படையில் இது அனைத்து அல்லாதவற்றிலும் வேறுபடுகிறது ரிலேஷநல் டேட்டாபேஸ் எறர் error ஒரே வகை அல்ல 4 வேறுபட்டவை உள்ளன அவை முக்கிய கீ வேல்யூ ஸ்டோர் க்ராப் key value store graph மற்றும் டாக்குமெண்ட் ஸ்டோர் document store என அழைக்கப்படுகிறது அவற்றிலும் கூட SQL டேட்டாபேஸ் databases இல்லை என அழைக்கப்படுகிறது நான் தனிப்பட்ட முறையில் SQL என்ற பெயரை ஒரு சிறிய தவறான பெயராகக் காண்கிறேன் அது SQL இல் நீங்கள் SQL ஐப் பயன்படுத்துவதை கண்டிப்பாக தடைசெய்துள்ளீர்கள் prohibited என்று அர்த்தமல்ல ஆனால் SQL இல்லை என்பது ஒரு SQL போன்றதல்ல என்று அர்த்தம் என்பதால் இதை அதிகம் படிக்க விரும்புகிறேன் ரிலேஷநல் டேட்டாபேஸ் relational database நீங்கள் SQL ஐ மட்டுமே பயன்படுத்தலாம் மற்றும் தீர்க்க முடியும் இங்கே நீங்கள் நிறைய செய்ய வேண்டும் அதைத் தாண்டிய பிற விஷயங்கள் எனவே இங்கே ரிலேஷனல் relational நான் ரிலேஷநல் non relational இடையில் ஒரு விரைவான ஒப்பீடு உள்ளது டேட்டா மாடல் data model பிளேக்சிபிலிட்டி flexibility ரிலேஷனல் இருக்கும்போது ரிலேஷனல் மிகவும் ஸ்ட்ரக்சர்டு structured அண் ஸ்ட்ரக்சர்டு un structured டேட்டா data செமி ஸ்ட்ரக்சர்டு semi structured டேட்டா datas ஆகியவற்றை கையாள வேண்டும் எனவே இது நெகிழ்வானதாக இருக்க வேண்டும் டேட்டா மாதிரியின் விதிமுறைகள் செலவு சிக்கலானது மற்றும் வேகம் வேகமாக குறைவான காம்பிளக்ஸ் less complex கொண்டது ஆனால் மலிவானது cheaper மற்றும் குறைவான சிக்கலானது ஆனால் தொடர்பில்லாதவற்றில் நீங்கள் அதிக டேட்டாபேஸ் database ஆப்பரேஷன்ஸ் operations பற்றி பேசுகிறீர்கள் இன்டெர்னல் ஸ்ட்ரக்சர் internal structure மிகவும் காம்பிளக்ஸ் ஆனது complex பொதுவாக விலை உயர்ந்தது செயல்திறன் மற்றும் அளவிடுதல் நிச்சயமாக அல்லாத ரிலேஷனல் சிறந்த அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் நிலைத்தன்மை மிகவும் கண்டிப்பானது ரிலேஷனில் கன்சிஸ்டென்சி ரூல்ஸ் consistency rulesபின்பற்றப்பட வேண்டும் ஆனால் நான் ரிலேஷனல் தவற்றில் நீங்கள் அறிந்த சிலவற்றைப் பயன்படுத்துகிறீர்கள் இறுதியில் நிலையான அமைப்பை அடைகிறீர்கள் எனவே எல்லாவற்றையும் எப்போதும் கொண்டிருக்கவில்லை என்டர்பிரைஸ் மேனேஜ்மென்ட் enterprise management மற்றும் இன்டெகிரேஷன் integration தொடர்புடையது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது இந்த பொதுவான டேட்டாபேஸ் databases வரலாற்றை நீங்கள் சிறிது பார்த்திருப்பதால் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் சுற்றி வந்திருக்கிறார்கள் எனவே அவை IT ஸ்டேக்கில் Stack எளிதில் பொருந்துகின்றன அதேசமயம் நான் ரிலேஷனல் இன்னும் ஏசைல் பார்மில் agile form உள்ளன வளர்ச்சியின் சுறுசுறுப்பான வடிவம் மேலும் மேலும் பொதுவானதாகி வருகிறது அது கிளவுட் cloud based அடிப்படையிலான டெவெலப்மென்ட் மற்றும் பல எனவே இவற்றில் சில டிஸ்டின்க்ஷன் distinctions உள்ளன இவை SQL டேட்டாபேஸ் databases உடைய வெவ்வேறு வகைகள் ஒரு கீ வேல்யூ ஸ்டோர் ஸ்ட்ராட்டஜி key value store strategy உள்ளது Redis மற்றும் MemcacheDB இந்த ஸ்ரட்டஜியை பின்பற்றுகின்றன கிராப் ஸ்டோர் graph store ஓரியண்ட் OrientDB மற்றும் நியோ Neo4J காலம் ஸ்டோர் column store கஸ்ஸாண்ட்ரா Cassandra மற்றும் ஹெச்பேஸ் HBase டாக்கூமென்ட் ஸ்டோர் document store மாங்கோ டிபி MongoDB கூச்ச்பேஸ் Couchbase அவர்கள் டாக்கூமென்ட் ஸ்டோர் பயன்படுத்துகிறார்கள் எனவே நான் இதில் இருக்கிறேன் என்பது ஒரு செல்வது மட்டுமல்ல அவை என்ன அல்லது அவை எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதில் ஆழமாக உங்களுக்கு ஒரு யோசனை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அது நன்றாக இருக்கிறது இவை ஸ்ட்ரக்சர் நிறைய செய்யக்கூடிய ரிலேஷனல் டேட்டாபேஸ் relational databases வேறுபட்டவை அன் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா கையாளுதல் அவர்கள் உண்மையில் அளவின் பல்வேறு வகைகளில் பயன்படுத்தலாம் இது ரிலேஷனில் செய்ய முடியாது ஆனால் அவை வேறுபட்ட ப்ரின்சிபிள்ஸ் principles கொண்டுள்ளன உண்மையில் அவற்றை செயல்படுத்துகிறது மற்றும் ஒரு ஆழமாக உள்ளது எனவே நீங்கள் ஆர்வமாக இருந்தால் பிக் டேட்டா data கையாளும் குறிப்பிட்ட படிப்புகளை நீங்கள் எடுக்கலாம் முன்னால் இருக்கும் பெரிய இதற்கு சவாலுக்கு உங்களை தயார்படுத்துங்கள் நான் ரிலேஷாநல் டேட்டாபேஸ் relational database போலவே செய்திருக்கிறேன் நான் இங்கு ஒரு தற்காலிகத்தை வழங்கியுள்ளேன் இந்த வேறுபாடு அல்லாத SQL database டேட்டாபேஸ் களுக்கிடையேயான ஒப்பீடு comparative study என்ன என்பதன் அடிப்படையில் நீங்கள் அவற்றைப் பயன்படுத்தும் சூழலில் இருந்து புரிந்து கொள்ளலாம் இப்போது நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சடு டேட்டா ஹண்ட்லிங் handling செய்யும்போது நிறைய டேட்டா இருக்கும் இது கட்டமைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் SQL உடன் இதை எவ்வாறு அறிவீர்கள் ரிலேஷநல் டேட்டாவை relational data எவ்வாறு கையாளுகிறீர்கள் டேட்டாபேஸ் databases இந்த வித்தியாசமான எண் இடையே செயல்திறன் எவ்வாறு ஒப்பிடுகிறது SQL டேட்டாபேஸ் databases மற்றும் எல்லாவற்றையும் அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் சில தீர்ப்புகளை வழங்க முடியும் அது மிகவும் இன்றைய காலத்தில் இயற்கையாகவே ரிலேஷநல் டேட்டாபேஸ் relational databases அடித்தளமாக அறிந்து கொள்வது முக்கியம் ஆனால் நேரத்துடன் காத்திருப்பது எப்போதும் நல்லது நான் கேட்டுக்கொள்கிறேன் டேட்டா ஹண்ட்லிங் நீங்கள் ஆர்வம் வளரத் தொடங்கினால் குறிப்பிட்ட கோர்ஸ் மேற்கொள்ளுங்கள் பெரிய டேட்டா மற்றும் SQL databases டேட்டாபேசில் இல்லை இந்த விவாதத்தை மிகவும் எளிமையான திறன் வேலையுடன் முடிப்பேன் ப்ரொபைல் profile மேட்ரிக்ஸ் matrix அடிப்படையில் உங்களுக்கு சில யோசனைகளை தருகிறேன் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் சில வகையான சுய அஸ்ஸஸ்ட்மென்ட் களுக்கு assessment எனவே இந்த மேட்ரிக்ஸின் matrix ஸ்ட்ரக்சர் மட்டும் விளக்குகிறேன் நான் என்ன செய்ய முயற்சித்தேன் என்பது இங்கே மன்னிக்கவும் இங்கே இடதுபுறத்தில் நீங்கள் வேறுபட்ட டிபிக்கல் ஜாப் typical job சுயவிவரங்களை வழங்கியுள்ளீர்கள் சென்டர் LinkedIn Naukri நauக்ரி மற்றும் இந்த வகையான ப்ரொபைல் நீங்கள் காண்பீர்கள் எனவே பின்னர் மிகக் குறைந்த மட்டத்தில் 0 முதல் 4 ஆண்டுகள் வரையிலான பயன்பாட்டு புரோகிராமர்கள் உள்ளன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கப்படுகிறது அடுத்த நிலை இது அப்படியே இது உங்கள் கேரியர் ப்ரொக்ஃரெஸ்ஸன் progression கூட நீங்கள் உங்கள் பிரைமரி ஜாப் ப்ரோபஸன் டேட்டாபேஸ் database எடுக்க நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் இந்த அடுத்த நிலை ஒரு சீனியர் அப்பிளிகேஷன் புரோகிராமரைப் programmer பொறுத்து 2 முதல் 6 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகிறது அமைப்பு மற்றும் உங்கள் திறன்களைப் பொறுத்து பின்னர் நீங்கள் டேட்டாபேஸ் ஆய்வாளர் அல்லது நீங்கள் 4 முதல் 8 ஆண்டுகளில் கொஞ்சம் வித்தியாசமான பாதையில் நடக்கும் இவை முதன்மையாக அப்ளிகேஷன் டெவெலப்மென்ட் application development மற்றும் ஹைரார்க்கி hierarchy அடிப்படையில் உள்ளன மற்றொன்று ஒரு அட்மினிஸ்டர்ஸ் பாதையாகும் அவர் உண்மையில் டேட்டாபேஸ் database நிர்வகிக்கிறார் வெவ்வேறு டேட்டாபேஸ் அமைப்பு பயன்பாடுகளில் நடக்கும் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது பொதுவாக 8 முதல் 10 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அவற்றில் சில எனவே இது உண்மையில் உங்களைப் பொறுத்தவரை ப்ரொபைல் ஆக அறியப்படுகிறது ரிலேஷாநல் மற்றும் இது நீங்கள் விரும்பினால் இது தொடர்பான ப்ரொபைல் ஒரு டேட்டாபேஸ் இன்ஜினியர் engineer ஆக மாற வேண்டும் ஆரக்கிள் Oracle நீங்கள் MySQL என்று சொல்வதில் மாற்றங்களைச் செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் சொல்வதில் மாற்றங்களைச் செய்ய விரும்புகிறீர்கள் மோங்கோடிபி MongoDB அல்லது அந்த ரிலேஷநல் சைபஸ் Sybase என்று கூறுங்கள் எனவே நீங்கள் டேட்டாபேஸ் சிஸ்டம் மாறும் டேட்டாபேஸ் என்ஜினீயர் ஆக Engineer மாற விரும்பினால் அல்லது டேட்டாபேஸ் database சிஸ்டம் உருவாக்க விரும்பினால் பின்னர் பேக்ரவுண்ட் உங்களுக்குத் தேவைப்படும் ஒரு வகையான எண்ணிக்கையிலான ஆண்டுகள் உள்ளன உங்களுக்கு இது தேவைப்படும் நிச்சயமாக இது சிங்கிள் கிரேடு single grade அல்ல மல்டிபிள் கிரேடு multiple grade உள்ளன இங்கே ஜூனியர் junior மற்றும் மிட் லெவெல் mid level மற்றும் அந்த வகையான மற்றும் கடைசி last நிலைகள் உங்களுக்குத் தெரியும் அவை வெவ்வேறு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளன அவை தொடர்புடைய செட் ஆப் ப்ரொபைல்ஸ் set of profiles ஆகும் பிக் டேட்டா ப்ரோக்ராமர்கள் பிக் டேட்டா data பகுப்பாய்வு analysing செய்தல் மற்றும் பல நாங்கள் தற்போது இருக்கிறோம் நிறுவனங்கள் பொதுவாக 0 முதல் 6 ஆண்டுகள் அனுபவம் கேட்கின்றன உங்களிடம் உள்ள ஆக்சுவல் ஸ்கிலை actual skill பொறுத்து இந்த பக்கத்தில் நான் ஒரு முழு குழுவையும் காட்டியுள்ளேன் ஸ்கில் skills இது ஸ்பெக்ஸ் ஸ்கீமா specs schema நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் அடிப்படை நிலை அது இல்லாமல் நீங்கள் இதை எதையும் செய்ய முடியாது மேலும் SQL இல் விசாரிப்பதில் கோடிங் ஸ்கில் coding skill உங்களுக்கு இருக்க வேண்டும் DML பகுதி கணிசமாக அது இல்லாமல் நீங்கள் இவற்றில் எதையும் எடுக்க முடியாது ப்ரொபைல் அதேசமயம் நீங்கள் கொஞ்சம் சீனியர் senior ஆக சென்றால் நீங்கள் கொஞ்சம் அனுபவத்தைப் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் அனலைஸ் ஸ்பெக்ஸ் analyse specs செய்ய முடியும் அதாவது நீங்கள் டிசைன் ஸ்கீமா schema செய்ய முடியும் நார்மலைஷேஷன் normalization மற்றும் இதில் இறங்குங்கள் எனவே மிக இனிஷியல் லெவெல் initial level அந்த ஸ்கீமா டிசைன் schema design அனைத்தையும் நீங்கள் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்க முடியாது நீங்களே நார்மலைஷேஷன் ஆனால் அதைச் செய்ய முடிந்தால் நல்லது ஆனால் நன்றாக இருக்கும் உங்களுக்கு உதவ சீனியர்கள் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் ஒரு முறை ஒரு சீனியர் அப்ளிகேஷன் புரோகிராமராக senior application programmer மாறினால் ஒரு முக்கியமான ஸ்கில் தேவைப்படும் அடுத்த நிலையில் இருக்கும் டெர்ம்ஸ் ஆப் அப்ளிகேஷன் terms of application அல்லது டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் மேனேஜ்மென்ட் database architecture management எவ்வாறு தீர்மானிப்பது செயல்திறன் performance ஆப்டிமைசேஷன் மூலமாக எனவே இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு சீனியர் அப்ளிகேஷன் புரோகிராமர் இருக்கலாம் சில ஒன்றுடன் இதைச் செய்வதோடு கூடுதலாக இந்த ஆப்டிமைசேஷன் டெக்னிக் optimisation technique சிலவற்றை எவ்வாறு செய்யலாம் என்பதைப் பொறுத்து அல்லது டிபிக்கல் ஸ்கில் typical skill அல்லது சில டேட்டாபேஸ் அர்கிடெக்ட் database architect இதில் மட்டுமே கவனம் செலுத்தலாம் ஆனால் இவை உங்களுக்கு தேவையான பொதுவான ஸ்கில்கள் ஆனால் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரெடர் database administratorஆக இருக்க இவை அனைத்தும் உங்களுக்குத் தேவையான ஸ்கில் ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களை முழுவதுமாக நிர்வகிக்கிறீர்கள் டேட்டாபேஸ் சிஸ்டம் database system கொண்டு எனவே இது ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் மட்டுமல்ல முழு டேட்டாபேஸ்களும் நிர்வகிக்கபடுகின்றன மற்றும் யூசர் குரூப்ஸ் user groups செக்யூரிட்டி security நெட்ஒர்க் கணெக்டிவிட்டி network connectivity மற்றும் பல எனவே அதற்கு நிச்சயமாக பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் bigger experience தேவை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவெல் என்ன என்பதை நீங்கள் காணலாம் மிக உயர்ந்த மற்றும் ஸ்கில் செட் அமைக்கிறது நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் database பொறியாளராக engineer மாற விரும்பினால் அது அப்ளிகேஷன் சைடு application side மட்டுமே கவனம் செலுத்துங்கள் ஆனால் இன்னும் சில ஒர்கிங் working கொண்டிருக்க வேண்டும் உண்மையில் டேட்டாபேஸ் database சிஸ்டம் களின் உள்ளகங்களில் பணிபுரிவது உங்களுக்கு நிறைய நல்ல நாலேஜ் தேவை knowledge மற்றும் அல்கோரிதம் போன்ற கூடுதல் ஸ்கில்ஸ் skills ஆர்கிடெக்சர் architecture தொகுப்பில் அனைத்தும் அப்போதுதான் எல்லா டேட்டாபேஸ் நாலேஜ் இணைத்து நீங்கள் ஒரு டேட்டாபேஸ்அமைப்பு database system என்ஜினீயர் ஆக engineer பணியாற்ற முடியும் மற்றும் வளர்ந்து வரும் பகுதிகளில் பிக் டேட்டா எங்கே நீங்கள் இப்போது நிச்சயமாக செய்ய வேண்டும் இது 0 முதல் 6 வரை என்று நான் சொல்கிறேன் அது இருக்கலாம் 0 முதல் 8 வகையான அதை விட அதிகமாக இல்லை ஏனெனில் இது மிக நீண்ட காலத்திற்கு முன்பு இல்லை ஆனால் நீங்கள் ரிலேஷநல் டேட்டாபேஸ் relational database புரிதலின் குறைந்தபட்சம் இந்த அடிப்படை நிலையில் இருக்க வேண்டும் மற்றும் அறிவு ஆனால் முக்கியமானது என்னவென்றால் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பிக் டேட்டா மைனிங் data mining வேர் ஹவுசிங் ஸ்ட்ராட்டஜி மெஸின் லாங்குவேஜ் warehousing strategies machine learning அல்லது பெரும்பாலும் மிகவும் இந்த வகையான பெரிய டேட்டா பயன்பாடுகள் பைதான் ப்ரோக்ராம்மிங் டென்சர் ப்லொவ் python programming tensor flow இவை அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமானதாகிவிடும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் ஒரு நல்ல புரோகிராமராக இருக்க வேண்டும் SQL ப்ரோக்ராம் மற்றும் நீங்கள் ஒரு குட்புரோகிராமராக good program இருக்க வேண்டும் மற்றும் சி C அல்லது C அல்லது இவற்றில் பைத்தான் python ஆனால் அது மிகவும் வளர்ந்து வரும் பகுதி எனவே டேட்டாபேஸ்ஸ் databases தவிர நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகப் பெற முடிந்தால் அவர் சொன்னது உங்களுக்குத் தெரியும் அதனுடன் டேட்டாபேஸ் நீங்கள் சில பேசிக்ஸ் basics அல்லது இங்கிருந்து எடுத்தால் உங்களால் முடியும் ஸ்பேசில் space நுழையுங்கள் என் பார்வையில் உங்களுக்கு மிகவும் பிரகாசமான எதிர்காலம் கிடைக்கும் நான் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் அப்ளிக்கேஷன் ப்ரோக்ராம்மிங் application programming கவனம் செலுத்தலாம் எனவே இது நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய வரைபடத்தை நீங்கள் வைத்திருக்கும் ஸ்கில் பிரொபைல் மேட்ரிக்ஸ் எனவே இறுதியாக நான் இங்கே மூடுவதற்கு முன் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஆர்கனைசேஷன் organization பற்றி ஒரு பார்வை RDMS இடம் உண்மையில் நீங்கள் பேசும் எந்த பெரிய கண்சல்டன்சி அவர்களுக்கு ஆலோசனை உள்ளது ப்ராஜெக்ட் projects ப்ரோடுக்ட் டெவெலப்மென்ட் வெவ்வேறு டேட்டாபேஸ் மேலாண்மை பின் இறுதி சேவைகள் மற்றும் பலவற்றைப் பற்றி DB பயன்பாட்டு மேம்பாடு நான் சுமார் 20 நிறுவனங்களை பட்டியலிட்டுள்ளேன்எனவே பீட்டா பேஸ்டு based அப்பிளிகேஷன் புரோகிராமர் programmer மற்றும் சீனியர் பேஸ்டு புரோகிராமர் programmer மற்றும் ஓரளவிற்கு ஆர்க்கிடெக்ட் தேவைப்படுகிறார்கள் உங்களிடம் பலவிதமான வேலைகள் உள்ளன நீங்கள் அவற்றை பிடிக்கலாம் டேட்டாபேஸ் database அடிப்படைகளை எழுதுவதை நீங்கள் படிக்க முடிந்தால் நான் இங்கே காண்பிக்கும் இரண்டாவது குழு கம்பெனிஸ் இவை சிஸ்டம் டெவெலப்மென்ட் கம்பெனிஸ் புதிய DBMS பிராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸ் services உண்மையில் யார் வேலை செய்கிறார்கள் எனவே இவை ஆரக்கிள் Oracle டெரடாட்டா Teradata அல்லது மைக்ரோசாப்ட் Microsoft போன்ற கம்பெனிஸ் companies மற்றும் இயற்கையாகவே இவை பெரிய கம்பெனிஸ் மற்றும் நான் சொன்னது போன்ற டேட்டாபேஸ்ஸ் தவிர உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் skills தேவை அல்காரிதம் algorithm புரோகிராமிங் மற்றும் அனைத்தும் சில நான் குறிப்பிட்டுள்ள mentioned கம்பெனிஸ் ஆனால் இன்னும் பலவற்றில் கவனம் செலுத்துங்கள் அவை பிக் டேட்டா ஸ்பேஸ் big data space எனவே உங்களுக்குத் தெரிந்திருப்பதால் இவை முற்றிலும் அக்கியுரேட்ஆக accurate இருக்காது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முயற்சித்தேன் இவை அனைத்தும் வெவ்வேறு சோர்ஸ் களிலிருந்து source சேகரிக்கப்பட்டவை ஆனால் இவை வெவ்வேறு கம்பெனிஸ் மற்றும் அவர்கள் வேலை செய்வதில் கவனம் செலுத்துகின்ற ரிலேஷனல் அல்லாத நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் வகை non relational database எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரிலேஷனல்அல்லாத SQL டேட்டாபேஸ் உள்ளவர்களில் சில ஸ்கில்ஸ் skills உள்ளவர்களை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் ரிலேஷனல் கம்பெனிஸ் சிறப்பாக அல்லது பிற கம்பெனிஸ் குறிவைத்து அதையெல்லாம் நீங்கள் காணலாம் புதிய ஜெனெரேஷன் generation கம்பெனிஸ் நீங்கள் அறிவீர்கள் நிறுவனங்கள் ப்ரோடுக்ட் களுக்காக வேலை செய்கின்றன அடுத்த 10 10 15 ஆண்டுகள் இந்த இடத்தில் உள்ளன எனவே நீங்கள் கொஞ்சம் கடினமாகத் உழைத்தால் உங்கள் அனைவருக்கும் நிறைய ஆப்பர்ட்சுடுனிட்டிஸ் oppurtunities உள்ளன நீங்கள் ஜாப் job க்குப் பின்னால் ஓட வேண்டியதில்லை எனவே அதனுடன் நான் இந்த டெக்ஸ்ட் புக் text book 2 இறுதி வார்த்தைகள் ஹைஜீனின் hygeine வேர்டுஸ் words உடன் முடிக்கிறேன் DBMS டெக்ஸ்ட் புத்தகங்களை முழுமையாக படித்து மற்றும் பயிற்சிகளை தீர்க்கவும் அதற்கு குறுக்குவழி இல்லை இதைத் தவிர வேறு எந்த மாஸ்டர் வழி இல்லை நீங்கள் கொரி கோடிங் query coding பயிற்சி செய்ய வேண்டும் உங்களால் விவரம் குறிப்பிலிருந்து டேட்டாபேஸ் டிசைன் design பயிற்சி செய்யலாம் இது குறித்த டுடோரியலை tutorial வெளியிடுகிறோம் ஒரு ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் Hospital management அமைப்புக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்ற விவரக்குறிப்பிலிருந்து நாங்கள் காண்பிக்கிறோம் இனிசியல் ஸ்கீமா initial schema ரிபைன்மென்ஸ் refinements செய்ய முடியும் இறுதியாக அதை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதற்கு எனது SQL ஐப் பயன்படுகிறது எனவே இதே போன்ற பிராக்டிஸ் practice மிகவும் பெரிதும் செய்யுங்கள் டேட்டாபேஸ் database அறிவை மனதில் கொள்ளுங்கள் டேட்டாபேஸ் சிஸ்டம் database systems மட்டும் ஒரு நல்ல வேலையைப் பெற போதுமானதாக இருக்காது நல்ல இடத்தைப் பெறுகிறது எனவே ப்ரோக்ராம்மிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் programming data structure வழிமுறைகள் மற்றும் தனித்துவமானவற்றில் அல்கோரிதம் discrete structures நல்ல நாலேஜ் knowledge வளர்த்துக் கொள்ளுங்கள் ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் சிஸ்டம் database systems சுற்றி குறைந்தபட்சம் தேவைப்படும் இவை உண்மையில் இருக்கும் உங்களை பவர்ப்புள் powerfulஆக மாற்றும் உங்களுக்குத் தேவைப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவ இருக்கிறோம் கோர்ஸ் இருக்கும் வரை போரோம் தொடர்ந்து இருக்கும் நீங்கள் அப்பால் போரோம் போஸ்ட் அதுவும் உங்களுக்கு உதவி செய்யும் தேவைப்பட்டால் தயவுசெய்து எங்களுக்கு ஈமெயில் Email அனுப்புங்கள் உங்கள் எக்ஸாமினேஷன் உங்கள் கோர்ஸ் மற்றும் வாழ்க்கையில் உங்கள் ப்ரபஷன் profession பியூச்சர் கோர்ஸ் அனைத்தும் மிக சிறந்த வழியில் அமைய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்